கோள முனைவு ஆயங்களில் கோடு மேற்பரப்பளவு மற்றும் கன அளவு கூறுகள் முந்தைய பாடத்தில் கார்ட்டீசியன் மற்றும் உருளை ஆயங்களில் கோடு மேற்பரப்பளவு மற்றும் கன அளவு கூறுகள் ஆகியவற்றைப் பார்த்தோம் இந்த பாடத்தில் கோள ஆய முறையில் கவனம் செலுத்துவோம் கோள ஆய முறையில் ஒரு புள்ளி அது ஆதியிலிருந்து உள்ள தூரத்தால் குறிப்பிடப்படுகிறது இதை நான் r என்று அழைப்பேன் இந்த புள்ளியையும் z அச்சையும் கொண்ட தளத்தை நான் உருவாக்கினால் எனவே இது r ஆதியிலிருந்து புள்ளிக்கான தூரம் இந்த தளத்தில் நான் z அச்சிக்கும் ஆதி மற்றும் புள்ளியை இணைக்கும் இந்த கோடுக்கும் இடைப்பட்ட கோணத்தை அளந்தால் இந்த கோணம் தீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தளத்தில் இந்த முழு தளத்தில் இந்த முழு தளம் x அச்சியுடன் ஏற்படுத்தும் கோணம் ஃபை என அறியப்படுகிறது எனவே இந்த புள்ளி r தீட்டா மற்றும் ஃபை மூலம் குறிப்பிடப்படுகிறது முழு எல்லையையும் அல்லது முழு இடத்தையும் உள்ளடக்க r ஐ 0 முதல் முடிவிலிக்கு செல்ல அனுமதிக்கிறோம் தீட்டா 0 முதல் பை வரை மாறுபடும் அதாவது இது பிளஸ் z இலிருந்து மைனஸ் z அச்சு வரை மாறுபடும் பின்னர் ஃபை 0 முதல் 2 பை வரை மாறுபடும் அது முழு இடத்தையும் உள்ளடக்கும் எனவே இவையே மாறிகளின் வரம்புகளாக இருக்கும் கார்ட்டீசியன் ஆயத்தொலைவுகளுடன் r தீட்டா மற்றும் ஃபைக்கு உள்ள தொடர்பு r ஆகும் அது x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z வர்க்கம் என்பதை உடனடியாக நீங்கள் பார்க்க முடியும் r x2y2z2 தீட்டா என்பது z அச்சுக்கும் r க்கும் இடையிலான கோணமாகும் எனவே கொசைன் தீட்டாவானது z ன் கீழ் r அல்லது z ன் கீழ் வர்க்கமூலம் x வர்க்கம் கூட்டல் y வர்க்கம் கூட்டல் z வர்க்கம் என்பதை நீங்கள் உடனடியாகக் காணலாம் cosθ zrzx2y2z2 மூன்றாவதாக இந்த r க்கு xy தளத்தில் ஒரு வீழ்ப்பு உள்ளது இது இந்த சிவப்பு தடிமனான கோடு இது r சைன் தீட்டா தவிர வேறில்லை முந்தைய பாடத்தை நீங்கள் நன்கு படித்திருந்தால் இந்த r சைன் தீட்டா என்பது உருளை ஆயம் s க்கு சமமானதாகும் எனவே x ஆயத்தொலை என்பது r சைன் தீட்டா கொசைன் ஃபை தவிர வேறில்லை y ஆயத்தொலை r சைன் தீட்டா சைன் ஃபை இது டேன்ஜெண்ட் ஃபை உருளை ஆயங்களை போன்று y இன் கீழ் x என்று உடனடியாக உங்களுக்கு சொல்கிறது x rsinθcosϕ y rsinθsinϕ tanϕ yx அலகு வெக்டர்கள் எப்படி எனவே r திசையில் இதுபோன்று அலகு வெக்டர்களை எடுக்க போகிறேன் தீட்டா திசையில் z அச்சில் இந்த புள்ளியைக் கொண்ட இந்த தளத்தில் இதுபோல் இது r க்கு செங்குத்தாக இருக்கும் நான் அதை இதற்கு இணையாகக் கொண்டு சென்றால் அது இப்படி கீழே சுட்டிக்காட்ட போகிறது மற்றும் ஃபை வெக்டர் இது போன்ற உருளை ஆய ஃபை வெக்டர் போல இருக்கும்இது r தீட்டா மற்றும் ஃபைக்கு செங்குத்தாக இருக்கும் எனவே இந்த r அலகு வெக்டர் தீட்டா அலகு வெக்டர் மற்றும் ஃபை அலகு வெக்டர் ஆகியவற்றை எழுதுவோம் இது ஒரு ஆய முறையை உருவாக்குகிறது இந்த மூன்று அலகு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளன ஆனால் எந்த வெக்டரும் r அல்லது தீட்டா அல்லது ஃபை எதுவும் தளத்தில் பொருத்தப்படவில்லை எனவே அவை பொருத்தப்பட்ட அலகு வெக்டர்கள் அல்ல எனவே நீங்கள் நிலையை மாற்றும்போது அவைகளும் மாறுகின்றன x y மற்றும் z அலகு வெக்டர்கள் அடிப்படையில் அவற்றை எழுதுவோம் r இந்த வழியை சுட்டிக்காட்டுகிறது நான் அலகு வெக்டரை எடுத்துக் கொண்டால் அதன் தூரம் 1 என்று ஏற்கனவே பார்த்தோம் z கூறு கொசைன் தீட்டா தவிர வேறில்லை எனவே கொசைன் தீட்டா z கூட்டல் xy தளத்தில் வீழ்ப்பு என்பது சைன் தீட்டா எனவே முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்தது போல் இதன் x கூறு சைன் தீட்டா கொசைன் ஃபை ஆகும் எனவே x கூறு என்பது சைன் தீட்டா கொசைன் ஃபை x திசையில் கூட்டல் y கூறு சைன் தீட்டா சைன் ஃபை y திசையில் இதுவே r அலகு வெக்டர் r sinθcosϕx sinθsinϕy cosθz தீட்டா அலகு வெக்டர் என்னவாயிற்று தீட்டா அலகு வெக்டர் r க்கு செங்குத்தாக உள்ளது எனவே இது ஒரு கோணத்தை உருவாக்கிறது அதை இங்கே வரைகிறேன் சிவப்பு நிறத்தில் தனியாக காட்டுகிறேன் இது எனது புள்ளி தீட்டா கீழ்நோக்கி இருக்கிறது xy தளத்தில் தீட்டா என்ற கோணத்தை கொண்டுள்ளது எனவே xy தளத்தில் இதன் கூறு கொசைன் தீட்டா ஆகும் எனவே இது கொசைன் தீட்டா ஆகப் போகிறது மேலும் x திசையில் கொசைன் ஃபை கூட்டல் கொசைன் தீட்டா y திசையில் சைன் ஃபை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது z திசையில் இது எதிர்மறை கூறுகளைக் கொண்டுள்ளது எனவே இது நேரங்களின் மைனஸ் சைன் தீட்டா z ஆக இருக்கும் ஏற்கனவே பார்த்ததுபோல் இங்கே புள்ளிப் பெருக்கம் எடுத்தால் r புள்ளி தீட்டா இது 0 இது உங்களுக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா கொசைன் ஃபை வர்க்கம் கூட்டல் சைன் ஃபை வர்க்கம் கழித்தல் சைன் தீட்டா மற்றும் கொசைன் தீட்டா என கொடுக்கிறது எனவே இது 0 ஆக இருக்கும் எனவே அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் ஃபை அலகு வெக்டர் இது உருளை ஆயத்தொலைவுப்புள்ளிககளைப் போலவே இருக்கிறது இதன் ஆயத்தொலைவுப்புள்ளிகள் மைனஸ் சைன் ஃபை x கூட்டல் காஸ் ஃபை y இவை உருளை ஆயங்களில் உள்ள மூன்று அலகு வெக்டர்கள் cosθcosϕx cosθsinϕy sinθz sinϕx cosϕy கோடு கூறு எப்படி முதலில் நிலை வெக்டர் நிலை வெக்டர் r என்பது அலகு வெக்டர் r ஐத் தவிர வேறில்லை இது கோள ஆயங்களில் நிலை வெக்டர் ஆகும் நான் ஒரு புள்ளியில் இருந்து மற்றொன்றுக்குச் செல்கிறேன் என்றால் நான் r ஐ r கூட்டல் dr க்கு மாற்றுகிறேன் நான் தீட்டாவை தீட்டா கூட்டல் d தீட்டாவாக மாற்றுகிறேன் மேலும் நான் ஃபை ஐ ஃபை கூட்டல் d ஃபை ஆக மாற்றுகிறேன் எனவே dr என்பது d அலகு வெக்டர் r ஐத் தவிர வேறொன்றுமில்லை நான் முன்பு கூறியதுபோல இவை நிலைப்படுத்த படவில்லை எனவே இது அலகு வெக்டர் r திசையில் dr கூட்டல் r மடங்கு r அலகு வெக்டரில் உள்ள மாற்றம் r அலகு வெக்டர் மாற்றம் இந்த இரண்டு மாற்றங்களால் இந்த இரண்டு தீட்டா மற்றும் பை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றத்தால் வருகிறது r அலகு வெக்டர் என்றால் என்ன நினைவில் கொள்ளுங்கள் r அலகு வெக்டர் என்பது சைன் தீட்டா காஸ் ஃபை x கூட்டல் சைன் தீட்டா சைன் ஃபை y கூட்டல் காஸ் தீட்டா z ஆகையால் dr அலகு வெக்டர் காஸ் தீட்டா காஸ் ஃபை d தீட்டா x கூட்டல் சைன் தீட்டா மைனஸ் சைன் ஃபை d ஃபை x கூட்டல் இரண்டாவது பதம் காஸ் தீட்டா சைன் ஃபை d தீட்டா y கூட்டல் சைன் தீட்டா காஸ் ஃபை d ஃபை என எழுதலாம் இது y கூட்டல் இந்த மாற்றம் இது மைனஸ் சைன் தீட்டா z இந்த பதங்களை பாருங்கள் இது மற்றும் இந்த dr drr drr r r sinθcosϕx sinθsinϕy cosθz dr cosθcosϕdθx sinθ sinϕdϕx cosθsinϕdθy sinθcosϕdϕy sinθz நான் சைன் தீட்டாவை வெளியே எடுத்தால் இது மைனஸ் சைன் ஃபை x கூட்டல் கொசைன் ஃபை y ஆக மாறுகிறது இது d தீட்டாவாக இருக்க வேண்டும் மற்றும் பச்சை நிறத்தில் சூழப்பட்ட இந்த பதத்தை பாருங்கள் இங்கே நான் d தீட்டாவை பொதுவானதாக எடுத்துக் கொண்டால் எனக்கு கொசைன் தீட்டா கொசைன் ஃபை x கூட்டல் கொசைன் தீட்டா சைன் ஃபை y மைனஸ் சைன் தீட்டா z கிடைக்கும் மற்றும் இந்த அலகு வெக்டர் என்ன இது தீட்டா அலகு வெக்டர் எனவே இந்த பச்சை நிறத்தில் உள்ளவற்றை நான் இங்கு செல்வேன் இந்த பச்சை நிறத்தில் உள்ளவற்றை ஒன்றாக இணைத்து d தீட்டா என்று எழுதலாம் தீட்டா திசையில் நீல நிறத்தில் உள்ள இது மற்றும் இந்த ஒன்று நான் d ஃபை மற்றும் சைன் தீட்டாவை வெளியே எடுத்தால் உங்களுக்கு மைனஸ் சைன் ஃபை x கூட்டல் கொசைன் ஃபை y இது ஃபை அலகு வெக்டர் ஆகும் எனவே இதை பிளஸ் சைன் தீட்டா d ஃபை அலகு வெக்டர் இவற்றை இங்கே வைக்கிறேன் எனவே நான் பெறும் கோடு கூறு என்ன கோடு கூறு dl சமம் r திசையில் dr கூட்டல் தீட்டா திசையில் d தீட்டா மடங்கு r கூட்டல் ஃபை திசையில் r சைன் தீட்டா d ஃபை dl drr rdθ rsinθdϕ இது சரியான அர்த்தத்தைத் கொடுக்கிறது ஏனென்றால் நான் இந்த ஆய அமைப்பைப் பார்த்தால் நான் r திசையில் நகர்ந்தால் இந்த தூரம் dr நான் தீட்டாவை மாற்றினால் இந்த தூரம் r d தீட்டாவாக மாறுகிறது எனவே இது கோடு கூறு மற்றும் நான் ஃபை ஐ மாற்றினால் நான் ஃபை இல் கடக்கும் தூரம் r சைன் தீட்டா d ஃபை ஆக இருக்கும் எனவே இது ஒரு கோடு கூறு அடுத்து மேற்பரப்பு கூறுகளைப் பார்ப்போம் மேற்பரப்பளவு கூறுகள் r க்கு செங்குத்தாக தீட்டாவிற்கு செங்குத்தாக மற்றும் ஃபைக்கு செங்குத்தாக இருக்கும் முதலில் r க்கு செங்குத்தாக இருப்பதை பார்ப்போம் இந்த கூறு இதுபோன்ற ஒன்றாக இருக்க போகிறது இந்த தூரம் இந்த அலகு வெக்டர் r r க்கு செங்குத்தாக உள்ளது மற்றும் இந்த தூரம் xy தளத்தில் நகர்த்தப்படும் தூரம் எனவே இது r சைன் தீட்டா d ஃபை ஆக இருக்கும் மேலும் இந்த தூரம் தீட்டாவின் மாற்றத்தால் இருக்கப்போகிறது எனவே இது r d தீட்டா ஆக இருக்கும் எனவே மேற்பரப்பு கூறு இந்த வடிவத்தில் நான் எழுத முடியும் ds சமம் r d தீட்டா மடங்கு r சைன் தீட்டா d ஃபை r திசையில் அடுத்த பக்கத்திற்கு செல்லலாம் எனவே r திசையில் ds ஆனது r வர்க்கம் சைன் தீட்டா நான் பார்க்கட்டும் நான் d தீட்டாவை மீண்டும் எழுதினால் இங்கே ஒரு d தீட்டா உள்ளது எனவே r சைன் தீட்டா d தீட்டா d ஃபை மற்றும் இது s திசையில் உள்ளது இங்கு தீட்டா 0 முதல் பை வரை மாறுபடும் மற்றும் ஃபை 0 முதல் 2 ஃபை 2 பை வரை மாறுபடும் சில நேரங்களில் இது r வர்க்கம் d கொசைன் தீட்டா d ஃபை என்றும் எழுதப்படுகிறது இங்கு d கொசைன் தீட்டா தொகையீடு இப்போது நான் கொசைன் தீட்டாவை மாறியாக எடுக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் dsr2sinθdθdϕsr2dcosθdϕ 0≤θ≤π 0≤ϕ≤2π 1≤cosθ≤1 எனவே கொசைன் தீட்டா மைனஸ் 1 முதல் 1 வரை மாறுபடும் இது சரியானது என்பதைக் காண்பது மிகவும் எளிதானது நான் ஆரம் R உடைய கோளத்தை எடுத்துக் கொண்டால் மைய புள்ளி ஆதி ஒரு கூறு அனைத்து பரப்புகூ றுகளும் s க்கு செங்குத்தாக இருக்கும் ஏனெனில் பரப்பு ஆரத்திற்கு செங்குத்தாக உள்ளது ஆக மொத்த பரப்பளவு r திசையில் ds இன் தொகையீடு அளவாக இருக்கப் போகிறது இது r நிலையாக உள்ளது எனவே R வர்க்கம் d காஸ் தீட்டா மைனஸ் 1 முதல் 1 வரை d ஃபை 0 முதல் 2 பை வரை இருக்கும் அது 4 பை r வர்க்கமாக வெளிவருகிறது செங்குத்தாக உள்ள பரப்பு கூறு அதைப் பற்றி பார்ப்போம் நான் தீட்டாவுக்கு செங்குத்தாக ஒரு பரப்பு கூறை எடுத்துக்கொண்டால் கடக்கப்பட்ட தூரங்கள் r திசையிலும் ஃபை திசையிலும் இருக்கும் ஃபை திசையில் கடக்கப்பட்ட தூரம் r சைன் தீட்டா d ஃபை ஆக இருக்கும் r திசையில் கடக்கப்பட்ட தூரம் dr ஆக இருக்கும் இது s திசையில் பரப்பு கூறு ஆகும் மற்றும் ஃபைக்கு செங்குத்தாக உள்ள பரப்பு கூறு அது இங்கே இருக்கப் போகிறது ஃபைக்கு செங்குத்தாக இருக்கிறது மீண்டும் r தீட்டா மற்றும் ஃபை ஆய அமைப்புகளைப் பயன்படுத்தி உள்ளோம் தீட்டா திசையில் ஃபைக்கு செங்குத்தாக ஒரு கோடு கூறு இருக்கும் இது r d தீட்டாவாக இருக்கும் எனவே இங்கே r d தீட்டா மற்றும் ஒன்று r திசையில் இருக்கும் மேலும் இந்த அலகு வெக்டர் ஃபை திசையில் இருக்கும் எனவே ஃபை திசையில் r d தீட்டா மடங்கு dr பருமக்கூறு என்னவாயிற்று நான் முதலில் ஒரு பருமக்கூறு உருவாக்குகிறேன் அது இங்கே ஃபை திசையில் எவ்வாறு உள்ளது என நீங்கள் பார்ப்பீர்கள் இது r திசையில் உள்ளது எனவே இந்த தூரம் இது மையத்தில் இதுபோன்று வீழ்த்தப்படுகிறது எனவே பச்சை நிறத்தால் காட்டப்படும் அல்லது சிவப்பு நிறத்தால் காட்டப்படும் இந்த தூரம் dr ஆகும் இந்த தீட்டா திசையில் நகரும் தூரம் r d தீட்டா மற்றும் இரண்டிற்கும் செங்குத்தாக உள்ள தூரம் r சைன் தீட்டா d ஃபை ஆக இருக்கும் எனவே இந்த மூன்று சிறிய தூரங்கள் அல்லது இது பருமக்கூறுன் சிறிய உயரம் நீளம் மற்றும் அகலம் ஆகையால் பருமக்கூறு என்பது dr மடங்கு r d தீட்டா மடங்கு r சைன் தீட்டா d ஃபை இது r வர்க்கம் சைன் தீட்டா d தீட்டா d ஃபைக்கு சமம் சில நேரம் r வர்க்கம் d கொசைன் தீட்டா d ஃபை என்றும் எழுதப்படுகிறது dV drrdθrsinθdϕ r2sinθdθdϕ r2dcosθdϕ இந்த படத்தை புரிந்து கொள்ள நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்ய வேண்டும் அல்லது அறையின் ஒரு மூலையை பார்க்க வேண்டும் மேலும் அதை நீங்கள் எப்படி ஆதியாக அறிந்து கொள்ள முடியும் மேலும் எப்படி தீட்டா ஃபை மற்றும் r திசையைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் என்பதைப் பாருங்கள் எனவே இவை கோள ஆயங்களில் உள்ள மூன்று கோடு கூறுகள் பரப்பு கூறுகள் மற்றும் பருமக்கூறுகள் இவற்றைப் பயன்படுத்தி சுருட்டைக்கான வரையறைகளால் சுருட்டைக்கான கோவைகளையும் விரிகைக்கான வரையறையால் விரிகைக்கான கோவைகளையும் இந்த ஆய அமைப்புகளில் பெறலாம் எனவே 2 விரிவுரைகளில் கார்ட்டீசியன் உருளை மற்றும் கோள ஆய அமைப்புகளில் உள்ள கோடு கூறுகள் பரப்பு கூறுகள் மற்றும் பருமக்கூறுகள் ஆகியவற்றைப் பெற்றுள்ளோம் இவற்றைப் பயன்படுத்தி மற்றும் ஸ்டோக்ஸ் தேற்றம் மற்றும் விரிகை தேற்றம் அல்லது அவற்றின் வரையறையைப் பயன்படுத்தி சாய்வு விகிதம் விரிகை மற்றும் சுருட்டை ஆகியவற்றையும் இந்த ஆய அமைப்புகளில் வருவிக்கலாம்